வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி மேலாண்மை சேவைகள் சமகால சிக்கல்கள் என்ற இந்த பாடத்திட்டத்தில் நான் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் முந்தைய தொகுதியில் நாங்கள் விவாதித்தபடி பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளுடன் சேவைகள் மிக நெருக்கமான உறவைக் கொண்டுள்ளன இன்று பல வழிகளில் வணிகத்தில் பெரும்பாலான செயல்பாடுகளில் அவை ஒரு அமைப்பாக ஒன்றாக உள்ளன கடைசி தொகுதியில் எங்களிடம் இந்த ஸ்லைடு இறுதி ஸ்லைடாக இருந்தது இதைதான் இன்று தொடங்குகிறோம் சேவைகளின் வகைபிரித்தல் அல்லது சேவைகளை எப்படி வகைப்படுத்தலாம் என்பதைப் பார்க்க இது ஒரு எளிய வழியாகும் எனவே நிர்வாகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கும் 2 பை 2 மேட்ரிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது சேவையின் நேரடி பெறுநர் யார் அல்லது என்ன என்பதை நாம் இங்கே ஒரு பக்கத்தில் வைத்திருக்கிறோம் x அச்சில் அல்லது செங்குத்து அச்சில் எங்களிடம் ஆட்களும் உடைமைகளும் உள்ளன சேவைச் சட்டத்தின் தன்மை எங்களிடம் உள்ளது எனவே எங்களிடம் உறுதியான மற்றும் உறுதியற்ற உறுதியான செயல்கள் மற்றும் உறுதியற்ற செயல்கள் உள்ளன இப்போது இந்த 2 முதல் 2 செட் கருத்தாக்கங்களை இணைப்பதன் மூலம் நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் பல்வேறு சேவைகளை எளிதாக வகைப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் காணலாம் மக்கள் சேவையைப் பெறுபவர்களாக வரும்போது நாம் உறுதியான செயல்களைப் பற்றி பேசுகிறோம் நீங்கள் முடி வெட்டுவதற்குச் செல்லும்போது அல்லது அருகிலுள்ள சுகாதார நிலையத்திற்குச் சென்று சில இரத்தப் பரிசோதனை அல்லது சில மருந்து கொள்முதல் போன்ற சேவைகளைச் செயலாக்கும் நபர்களை நாங்கள் அழைக்கிறோம் இவை மக்களுக்கு உறுதியான உள்ளீடுகள் அங்கு மக்களும் உள்ளீடுகளும் தொடர்பு கொள்கின்றன மீண்டும் ஒரு நல்ல முடி வெட்டுதல் சலூன் நிபுணரால் முடிதிருத்தும் நபரால் மட்டும் வழங்கப்படவில்லை ஆனால் நன்கு முடி வெட்டுவதற்கு உங்கள் பங்களிப்பு தேவை என்பதை வலியுறுத்துகிறேன் இந்த இணை உருவாக்கும் உறுப்பை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகள் உங்கள் முன் தோன்றுவதைப் பார்த்துக் கொண்டே இருங்கள் இப்போது நாம் உறுதியற்ற செயல்களை மக்களுக்காகவும் செய்ய முடியும் உதாரணமாக இந்த குறிப்பிட்ட அமர்வில் நாங்கள் கல்வி அமர்வை நடத்துகிறோம் இது உங்கள் மனதில் இயங்கும் ஒரு உறுதியற்ற செயலாகும் நாம் அறிவையும் கவனத்தையும் பரிமாறிக்கொள்கிறோம் மேலும் இது ஒரு வகையான மன தூண்டுதல் செயலாக்கமாகும் இது மக்கள் செயலாக்குவதாக கருதப்படுகிறது பிறகு அது உடைமை போல் இருக்கலாம் அதாவது சில வகையான சாதனம் சில தயாரிப்பு அங்கு உள்ளீடாக சில உறுதியான சேவை நடவடிக்கைகள் உள்ளன இது எரிபொருள் நிரப்பும் செயலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மறுசீரமைப்பிற்காக அல்லது மறுசுழற்சி செய்வதற்கு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் எனவே இவை அனைத்தும் பொருள் சார்ந்த உடைமைகளை நோக்கிய உறுதியான செயல்களின் எடுத்துக்காட்டுகளின் கூறுகள் நிலைகளில் ஒரு உறுதியற்ற செயல்கள் கடைசி குவாட்ரண்ட் ஆகும் இது உங்கள் வங்கி அல்லது கணக்கியல் என எளிதாகப் புரிந்து கொள்ள முடியும் அங்கு உங்களிடம் பொருள் உடைமைகள் அல்லது பணம் தொடர்பான ஒரு உறுதியற்ற தகவல் சார்ந்த தொடர்பு இருப்பதால் அது ஒரு தனி வகையாக மாறும் அதை நாம் தகவல் செயலாக்கம் என்று அழைக்கிறோம் மக்கள் செயலாக்கம் உடைமை செயலாக்கம் மன தூண்டுதல் செயலாக்கம் மற்றும் தகவல் செயலாக்கம் ஆகிய நான்கு வகையான சேவைகள் உறுதியான மற்றும் உறுதியற்ற தன்மையிலிருந்து பெறப்படுகின்றன பின்னர் இந்த நான்கு குவாட்ரண்டுகளுக்கு இடையேயான இந்த எல்லைகள் அடிக்கடி பரவி இருப்பதை நாம் பார்ப்போம் இரண்டு குவாட்ரண்டுகளுக்கு இடையே வெவ்வேறு வகையான சேவைகள் உள்ளன நாம் சேர்ந்து செல்லும்போது அந்த உதாரணங்களை பார்ப்போம் இப்போது முதல் தொகுதி முடிவடையும் ஸ்லைடிற்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்துடன் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த தொகுதிக்கு செல்கிறேன் இன்று நாம் ஏன் சேவை சந்தை சேவை வணிகங்கள் சேவை கருத்து மற்றும் இன்று நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் ஆர்வம் காட்டுகிறோம் சேவைகள் இன்று பெரும்பாலான பொருளாதாரங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றன மற்றும் மிகவும் சுவாரஸ்யமாக அனைத்து வகையான சேவை வணிகங்களும் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைகள் 60 சதவிகிதத்திற்கும் அதிகமாக உள்ளன 2014 ஆம் ஆண்டின் சமீபத்திய புள்ளிவிவரங்களின்படி 59 9 சதவிகிதம் மீண்டும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 60 சதவிகிதம் சேவைகளிலிருந்து வந்தது அடுத்த ஸ்லைடில் பொருளாதார வளர்ச்சியின் சுவாரஸ்யமான மாற்றுப் பாதையை இந்தியா எவ்வாறு கொண்டுள்ளது என்பதையும் பல விவாதங்கள் எங்கு உள்ளன என்பதையும் நான் விவாதிப்பேன் எனவே அந்த விவாதங்களை நாங்கள் சுருக்கமாகத் தொடுவோம் ஆனால் இன்று உலகெங்கிலும் உள்ள எந்த பொருளாதாரத்தையும் நீங்கள் இணையத்தில் எடுத்துக் கொண்டால் போதும் நீங்கள் அனைத்து பொருளாதாரங்கள் மற்றும் அனைத்து ஜிடிபி மற்றும் அவற்றின் கூறுகளின் பட்டியலைப் பெறலாம் மற்றும் கணிசமான அளவு சேவைத் துறையிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்களுக்கும் எனக்கும் நம்மைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் இந்த துறை மிகவும் புதிய வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளது எனவே இது ஒரு வளர்ச்சி இயந்திரம் உதாரணமாக இந்தியாவில் 3441 ஆயிரம் கோடி ரூபாய் 2014 ஆம் ஆண்டில் சேவை வணிகங்களால் உருவாக்கப்பட்ட வருவாய் என்று சொல்லலாம் மேலும் இது 1576 ஆயிரம் கோடிகள் என்ற அளவில் இருந்து வளர்ந்துள்ளது நீங்கள் மில்லியன் கணக்கில் சென்றால் உங்களுக்கு 10 பில்லியன் தெரியும் அது ஒரு கோடி ஆகும் அதாவது நாம் 15760 மில்லியன் கோடியிலிருந்து மில்லியன் மாற்றத்தை 15760 ஆயிரமாக பார்க்கிறோம் எனவே நாங்கள் பில்லியன்கள் மற்றும் பில்லியன்களைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் மிக முக்கியமாக 1576 2005 மற்றும் 2014 க்கு இடையில் 3441 ஆக வளர்கிறது சுமார் 10 வருட காலப்பகுதியில் பொருளாதார வெளியீட்டை இரட்டிப்பாக்குவதை விட அதிகமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் இதன் விளைவாக இது 1976 இல் இருந்து ஒரு ஸ்லைடு ஆனால் இந்த ட்ரெண்ட் தொடர்கிறது வெவ்வேறு நாடுகளில் கலவை சற்று வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் ட்ரெண்ட் அதாவது பெரும்பாலான வளர்ந்த பொருளாதாரங்களில் குறிப்பிடத்தக்க விளைச்சல் விவசாயத்தில் இருந்து வந்தது தொழில்துறை வெளியீட்டைப் பொறுத்தவரை மிக விரைவாக விவசாய உற்பத்தி குறைந்துவிட்டது அதனால் தொழில் ஆதிக்கம் செலுத்தியது பின்னர் காலப்போக்கில் தொழில்துறை வெளியீடு சேவைகளுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருந்தது இன்று பெரும்பாலான பொருளாதாரங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறது முந்தைய வரைபடத்தில் நீங்கள் பார்ப்பது போல் x அச்சில் நமக்கு நேரமும் தனிநபர் வருமானமும் உள்ளது அதாவது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இடையே நன்கு ஆய்வு செய்யப்பட்ட நன்கு நிறுவப்பட்ட இணை உறவு உள்ளது அதாவது தனிநபர் வருமானம் சேவைகளுக்கான தேவையை அதிகரிக்கும் சேவை வணிக வெளியீடுகளை அதிகரிக்கும் ஒரு விதத்தில் சேவை நடவடிக்கையின் நிலை ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிலை பற்றி சொல்ல முடியும் நான் முன்பு குறிப்பிட்டது போல் புதிய சூழ்நிலைகள் உள்ளன உதாரணமாக இந்தியாவில் விவசாயத்தில் இருந்து நாம் அந்த இடைநிலை அளவிலான வெகுஜன தொழில்மயமாக்கலுக்கு செல்லவில்லை எங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் சேவை தொழில் வளர்ச்சி ஒன்றாக நடந்தது சேவை வெளியீடுகள் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கியதாகவும் அதன் விளைவாக ஒரு புதிய வகையான கட்டமைப்பை உருவாக்கியதாகவும் சேவை வணிகம் கூறுகிறது விவாதங்கள் மற்றும் விவசாயம் இயந்திரமயமாக்கப்படுவதால் புதிய வேலைவாய்ப்பு புதிய லாபகரமான ஈடுபாடு ஆகியவற்றைக் காண விவசாயத்திலிருந்து இடம்பெயரும் மக்கள் உள்ளனர் சேவைகள் போதுமானதாக இருக்காது ஏனெனில் சேவைகள் பொதுவாக அதிக திறன் கொண்ட நபர்களைக் கேட்கின்றன சேவை வல்லுநர்கள் அதிக அளவிலான அறிவுத் திறனைக் கொண்டுள்ளனர் விவசாய அரை திறமையான அல்லது திறமையற்ற தொழிலாளர்களை எடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பைக் கண்டுபிடிக்க உற்பத்தித் தொழில்களில் எங்களுக்கு கவனம் தேவை என்று மக்கள் வாதிடுகின்றனர் ஆனால் அதுவும் அதுவும் நடக்க வேண்டியிருந்தாலும் கூட அது நடந்தாலும் சரி நாம் சரியான பாதையில் சென்றாலும் நாம் இந்தியாவில் தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறோம் பெரிய மென்பொருள் தொழிற்துறையை அறிவை அடிப்படையாகக் கொண்ட அறிவுசார் சேவைத் துறையை நாம் ஒருபோதும் தள்ளுபடி செய்யப் போவதில்லை இது இந்தியாவில் இன்று நாம் உருவாக்கிய வளர்ச்சி இயந்திரமாகத் தொடரும் இது ஒன்றோ அல்லது நமக்குத் தேவையான சூழ்நிலையோ அல்ல உற்பத்தியில் சேவை வளர்ச்சியின் வளர்ச்சி மேலும் பல வழிகளில் நாம் பார்ப்பது போல் மிகவும் திறமையான மற்றும் அதிக போட்டித்திறன் வாய்ந்த உற்பத்தி சேவைகளுடன் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப மாற்றங்கள் காரணமாக இந்த பரிணாமம் நடைபெறுகிறது எனவே ஐ போன் போன்ற தயாரிப்பு ஹை ட்யூன்களின் சேவை இல்லாமல் வெற்றிகரமாக இருக்க முடியாது இன்று பயன்படுத்தும் பெரும்பாலான ஸ்மார்ட் போன்களை நீங்கள் பார்த்தால் அவை புத்திசாலித்தனமானவை என்பதால் நீங்கள் விரும்புகிறீர்கள் மற்றும் பல சேவைகள் விளையாட்டுகள் தகவல் இன்ஃபோடெயின்மென்ட் பயன்பாடுகள் காரணமாக உங்கள் தொலைபேசியின் திரையுடன் நீங்கள் நீண்டநேரம் செலவிடுகிறீர்கள் எனவே காப்ஸ்யூல் சேவைகளான ஆப்ஸ் அந்த தயாரிப்புகளை மிகவும் உற்பத்தித்திறன் மிக்க மதிப்புமிக்க கவர்ச்சிகரமானதாக உருவாக்குகின்றன இந்த வகையான தொழில்நுட்ப மாற்றமானது அரசாங்கக் கொள்கைகளில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்துகிறது தேவையின் தன்மையை மாற்றுகிறது மற்றும் சப்ளை போட்டியின் தன்மையை மாற்றும் ஆப்பிளின் தோற்றத்தை மாற்றும் மற்றும் மொபைல் போன் துறையில் ஆதிக்கம் செலுத்துவது மொபைல் போன்களின் போட்டி நிலப்பரப்பில் ஒரு தீவிர மாற்றமாகும் ஆப்பிள் போன்ற ஒரு நிறுவனத்தின் சேவை சிந்தனை அவர்கள் உருவாக்கிய தீவிரமான போட்டி வலிமைக்கு பங்களித்தது மேலும் உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது மேலும் சேவைகள் வாடிக்கையாளரின் விருப்பத்தேர்வுகள் மற்றும் முடிவெடுக்கும் முறையை மாற்றுகின்றன மற்றும் முன்னதாக வாடிக்கையாளர் ராஜாவாக அமைக்கப்பட்டது எங்கள் வணிகத்திற்கு வாடிக்கையாளர் தான் காரணம் ஆனால் இன்று அப்படிச் சொல்ல முடியாது இன்று இது வாடிக்கையாளரின் மையமாக மனித மையமாக முக்கிய மந்திரமாக வணிகத்தின் முக்கிய தத்துவமாக மாற வேண்டும் மற்றும் சேவை சிந்தனை சேவை தத்துவம் வணிகத்தின் சேவை தர்க்கம் ஆகியவை பொருள்களில் இருந்து மக்களிடம் புதுப்பிக்கப்பட்ட கவனம் மற்றும் வாடிக்கையாளரிடமிருந்து இந்த முன்னுதாரண மாற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன மற்றும் வாடிக்கையாளருடன் ஈடுபடுவது வாடிக்கையாளர் எங்களிடமிருந்து அவர்கள் மாறுவதை உள்ளடக்கியது அந்த கட்டமைப்பை நாம் அடுத்த தொகுதியில் இன்னும் விரிவாக எடுத்துக் கொள்வோம்